எனவே நாம் பார்த்த கேபிள் ஈயம் அல்லது அலுமினியத்தில் சீத் உள்ளது எனவே ஒரு கேபிளின் மையத்தில் மாற்று மின்னோட்டம் பாயும்போது கோர் மற்றும் சீத் உண்மையில் அது உங்கள் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஏர் கோர் மின்மாற்றியைப் போல செயல்படுகிறது இந்த வழியில் நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் எனவே மின்னழுத்தம் சீத்தில் தூண்டப்படும் எனவே ஒரு கேபிளின் மையத்தில் மாற்று மின்னோட்டம் பாயும் போது கோர் மற்றும் சீத் ஒரு காற்று மைய மின்மாற்றியின் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை என நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் எனவே என்ன நடக்கும் ஒரு ஈஎம்எஃப் சீத்க்குள் தூண்டப்பட்டு எடி நீரோட்டங்கள் மற்றும் நீளமான சுற்றும் நீரோட்டங்களுக்கு வழிவகுக்கிறது ஆனால் இந்த மின்னோட்டம் உறை இழப்புகளுக்கு வழிவகுக்கிறது எனவே உறையில் சிறிது சக்தி இழப்பு ஏற்படும் உறையில் உள்ள எடி மின்னோட்டத்தால் ஏற்படும் இழப்புகள் பொதுவாக மிகப் பெரிய கேபிள்களைத் தவிர மிகக் குறைவாகவே இருக்கும் மிக பெரிய கேபிள் என்றால் ஹை வோல்ட்டேஜ் கேபிள்கள் அதே நேரத்தில் கிலோ மீட்டர் அடிப்படையில் நீண்ட மிக நீண்ட கேபிள்கள் எனவே இல்லையெனில் அந்த எடி தற்போதைய இழப்பு மிகக் குறைவு இப்போது 3 கட்ட கேபிள்களுக்கு 3 தனித்தனி ஒற்றை மைய கேபிள்கள் அல்லது 3 கோர் கேபிள் ஒவ்வொன்றும் தனித்தனி சீத்களைக் கொண்டிருக்கும் போது மட்டுமே நீரோட்டங்கள் சுற்றுகின்றன அதாவது 3 கட்ட கேபிளில் சுற்றும் நீரோட்டங்கள் இருக்கும் இதற்கு முக்கியத்துவம் உள்ளது எனவே 3 தனித்தனி மையக் கேபிள்கள் அல்லது 3 கோர் கேபிள்களில் தனித்தனி சீத் கொண்ட 3 கோர் பெல்ட் கேபிள்களில் நாம் இரண்டு முறை பெல்ட் செய்யப்பட்டிருந்தால் 3 கோர் பெல்ட் கேபிள் அல்லது 3 கோர் திரையிடப்பட்டது 3 கோர்களின் காந்தப்புலங்கள் அனைத்து 3 கோர்களையும் சுமக்கும் ஒற்றை சீத் கொண்ட கேபிள் ஓரளவு பரஸ்பரம் ஈடுசெய்யப்படுகிறது மற்றும் சுற்றும் நீரோட்டங்கள் குறைக்கப்படுகின்றன உண்மையில் 3 கோர் பெல்ட் கேபிள்கள் அல்லது 3 கோர் திரையிடப்பட்ட கேபிள்களில் ஒரே ஒரு சீத் மட்டுமே அனைத்து 3 பெல்ட்களையும் உள்ளடக்கியது என்னிடம் இங்கே வரைபடம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்குத் தெரியாது எனவே என்னிடம் இங்கே வரைபடம் இல்லை அது 3 கோர் ஸ்கிரீன் கேபிளும் உள்ளது அது அனைத்து 3 கோர்களையும் உள்ளடக்கிய ஒற்றை சீத் மட்டுமே 3 கோர்களின் காந்தப்புலங்கள் ஓரளவு பரஸ்பரம் ஈடுசெய்யப்படுகின்றன மற்றும் சுற்றும் நீரோட்டங்கள் குறைக்கப்படுகின்றன ஆனால் இன்னும் சீத் இழப்பு ஏற்படும் அலுமினிய இழையங்கள் கேபிள்களை விட அலுமினிய சீத்யுள்ள கேபிள்களில் அதிகம் இப்போது 3 ஒற்றை மைய கேபிள்களின் சீத் ஒரு முனையில் மட்டும் பிணைக்கப்படாமல் அல்லது பிணைக்கப்படாதபோது சுற்றும் நீரோட்டங்கள் பாய முடியாது ஆனால் தூண்டப்பட்ட மின்னழுத்தங்கள் உறைகளுக்கும் மற்றொன்றுக்கும் இடையே தோன்றும் அதாவது 3 ஒற்றை மைய கேபிள்களின் சீத் உங்களிடம் இருந்தால் அல்லது ஒரு முனையில் பிணைக்கப்படாமல் இருந்தால் மட்டுமே சுற்றும் நீரோட்டங்கள் ஓட முடியாது இது உண்மை ஆனால் தூண்டப்பட்டது சீத்க்கும் மற்றொன்றுக்கும் இடையே மின்னழுத்தங்கள் தோன்றும் இந்த வழியில் உங்கள் 3 ஒற்றை மைய கேபிள்களுக்கு மின்னழுத்தம் ஒரு சீத்க்கும் மற்றொன்றுக்கும் இடையில் தோன்றும் எனவே இந்த மின்னழுத்தத்தின் அளவு ஒரு கிலோமீட்டருக்கு 50 முதல் 200 வோல்ட் மற்றும் குறுகிய சுற்றுகளில் அதிகமாக இருக்கலாம் அதாவது உங்கள் சீத்கள் 3 இருந்தால் அது சிங்கள் கோர் கேபிள் என்றால் அது பிணைக்கப்படவில்லை பின்னர் நீங்கள் அழைக்கும் ஒன்று சுற்றும் மின்னோட்டம் ஒரு பக்கத்தில் பிணைக்கப்பட்டிருந்தாலும் ஓட முடியாது ஆனால் மின்னோட்டம் பாய முடியாது ஆனால் மின்னழுத்தம் இருக்கும் தூண்டப்பட்டது மற்றும் இந்த மின்னழுத்த வரம்பு ஒரு கிலோ மீட்டருக்கு 50 முதல் 200 வோல்ட் ஆகும் மற்றும் இது ஷார்ட் சர்க்யூட்டில் மிகவும் அதிகமாக உள்ளது குறிப்பாக முனையத்திற்கு அருகில் இருக்கும் இந்த சீத் மின்னழுத்தங்களின் முன்னிலையில் ஏற்படும் சேதம் அல்லது ஆபத்து ஏற்படும் அபாயத்தைத் தவிர்ப்பதற்காக இரண்டு முனைகளிலும் சீத்கள் பிணைக்கப்பட வேண்டும் அதாவது சுற்றும் மின்னோட்டத்தை நாங்கள் அனுமதிக்கிறோம் பின்னர் நான் சில வரைபடங்களைக் காண்பிப்பதற்காக இப்போது சீத் மாற்றமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இப்படி மாற்றப்பட வேண்டும் சேதம் அல்லது ஆபத்தை தவிர்க்கும் பொருட்டு இந்த முனை மின்னழுத்தங்கள் குறிப்பாக முனையங்களுக்கு அருகில் இருப்பதால் இரு முனைகளிலும் சீத் கள் பிணைக்கப்பட வேண்டும் இதைச் செய்தால் சுற்றும் மின்னோட்டம் பாயக்கூடும் ஏனெனில் அது இரு பக்கமும் பிணைக்கப்பட்டு சீத் இழப்புகள் ஏற்படும் ஆனால் மையத்திற்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கும்போது இழப்பும் அதிகரிக்கும் எனவே மூட்டுகளில் குறுக்கு இசைக்குழு பிணைப்பு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் சுற்றும் தற்போதைய சீத் இழப்புகள் கிட்டத்தட்ட அகற்றப்படலாம் மற்றும் இன்டர்ன்ஷிப் மின்னழுத்தங்கள் சிறியதாக இருக்கும் எனவே அவர்கள் அதை எப்படி செய்கிறார்கள் என்பதை நான் முந்தைய விஷயத்திற்குச் செல்வதற்கு முன்பு இந்த வழியில் வருவேன் கேபிள் 1 கேபிள் 2 கேபிள் 3 3 கண்டக்டர்கள் இடமாற்றம் கேபிள் சீத் குறுக்கு பிணைப்பு இவை உண்மையில் சீத் இந்த கோடு பச்சை கோடு கோடுகள் சீத் என்று நினைக்கிறேன் எனவே அந்த இடமாற்றத்தை நாம் இங்கே செய்யும் விதம் சிறிது நேரம் கழித்து அது இங்கே நிலையை எடுக்கும் அது இங்கேயே இருக்கும் இங்கே நிலை மற்றும் அது இந்த விஷயத்தின் நிலையை எடுக்கும் எனவே இது டிரான்ஸ்மிஷன் கோட்டின் இடமாற்றம் போன்றது அந்த வழியில் அது செய்யப்படுகிறது அந்த வரைபடம் என்னிடம் இருந்தால் அது இருக்கிறதா இல்லையா என்பதை நான் பார்ப்பேன் அது இங்கே இல்லை ஆனால் எப்படியும் எனவே இது என்ன வழக்கமான இடைவெளியை மாற்றுகிறது என்பது சாத்தியமாகும் அப்போது என்ன நடக்கிறது சுழற்சி மின்னோட்டம் கிட்டத்தட்ட அகற்றப்படும் எனவே குறுக்கு பிணைப்பு உங்கள் பரிமாற்ற முறையின் பரிமாற்றத்தைக் குறிக்கிறது முறையான குறுக்கீடு மற்றும் ஒவ்வொரு குறுக்கீட்டிலும் சீத்களின் குறுக்கு இணைப்பு சம்பந்தப்பட்டது எனவே இந்த வழியில் விஷயங்கள் செய்யப்படுகின்றன கண்டக்டர் 1 இன் சீத் இங்கே வரைபடம் கண்டக்டர் 1 இன் சீத் இது கண்டக்டர் 1 கேபிள் 1 கண்டக்டரின் சீத் 1 கண்டக்டர் 2 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் கண்டக்டர் 2 இன் உறை இது கண்டக்டர் 3 உடன் இணைக்கப்பட்ட சீத் நடத்துனர் 3 கண்டக்டர் 1 உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் சரியான இடைவெளியில் சரியான இடைவெளியில் அந்த வழியில் எனவே இந்த வழியில் சுற்றும் மின்னோட்டத்தை குறைக்க முடியும் சீத் மின்னழுத்தம் சமமாக இருப்பதால் சமநிலையான சுமைக்கு 120 ° இடமாற்றம் செய்யப்படுகிறது சுற்றும் நீரோட்டங்கள் அகற்றப்படுகின்றன இது சமநிலையானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் சமநிலையற்ற சுமைகளும் சுற்றும் நீரோட்டங்கள் மிகச் சிறியவை குறிப்பாக 11KV கேபிளுக்கு ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அது ஒரு விநியோக அமைப்பாக இருந்தால் அது சமநிலையற்றதாக இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் உங்கள் சுற்றும் நீரோட்டங்கள் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே இது உண்மையில் வரைபடம் படம் 3 அந்த இடை உறை மின்னழுத்தம் ஒவ்வொரு பிரிவின் எண்ணிக்கை 3 க்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இது குறுக்கு பிணைப்பு இது குறுக்கு பிணைப்பு அடுத்தது கவசம் கேபிளில் உள்ளது எனவே நாம் கவச இழப்பிற்கும் வர வேண்டும் கவச இழப்பு என்பது ஓரளவு கவசத்தில் உள்ள எடி கரண்ட் மற்றும் ஓரளவு ஹிஸ்டிரெசிஸ் காரணமாகும் எனவே எடி கரண்ட் மற்றும் ஹிஸ்டிரெசிஸ் இரண்டும் கவசத்தில் உள்ளன இவை அனைத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே எடி நீரோட்டங்களால் ஏற்படும் இழப்புகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை பெரிய கவச இழப்புகள் மற்றும் பெரிய தூண்டல் வரி எதிர்வினை காரணமாக காந்தப் பொருட்களின் கவசத்துடன் ஒற்றை மைய கேபிள்களை வழங்குவது ஒரு நிலையான நடைமுறை அல்ல எனவே மல்டி கோர் கேபிள்களில் கவசம் இழப்புகள் பொதுவாக கண்டக்டர் பிரிவுக்கு குறைவாக இருக்கும் அதே 3 கோர் கேபிள்களுக்கு எதிர்ப்பு இழப்பு எனவே கவச இழப்பையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய அனைத்தையும் நான் சொல்கிறேன் சீத் இழப்பு சமமாக இருந்தால் 𝜆1 கடத்தி இழப்பு உண்மையில் நான் எனது முந்தைய போக்கை எடுத்தவர்கள் உண்மையில் என் பழக்கம் இது போல் லாம்ப்டா ஆகிவிட்டது ஆனால் உண்மையில் இது இப்படி தான் ஆனால் எப்படியும் இதை நான் பயன்படுத்துவேன் எனவே உறை இழப்பு 𝜆1 க்கு சமமாக இருந்தால் கடத்தி இழப்பு மற்றும் கவச இழப்பு ctor2 க்கு சமம் என்று கடத்தி இழப்பு எனவே ஆர் செயல்திறன் 𝑅𝑒𝑓𝑓 𝑅𝑎𝑐 க்கு சமம் மற்றும் உங்கள் 𝜆1 கடத்தி இழப்பு என்று நீங்கள் கருத வேண்டும் எனவே எனவே இது effective 𝑅𝑎𝑐 1 𝜆1 𝜆2 கேபிள் எதிர்ப்பைப் பெற நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் பார்க்கவும் இது ஆர் செயல்திறன் மிக்கது 𝑅𝑒𝑓𝑓 எனவே இது எதிர்ப்புக்கானது அடுத்தது அந்த கடத்தி தூண்டல் எதிர்வினை எனவே பரஸ்பர இணைப்பு காரணமாக குறைப்பு அலுமினிய உறை கொண்ட பெரிய ஒற்றை மைய கேபிள்கள் போன்ற சில சந்தர்ப்பங்களில் தவிர இது பொதுவாக சிறியதாக இருக்கும் எனவே உங்கள் நடத்துனர் தூண்டல் எதிர்வினை எனவே உறையுடன் பரஸ்பர இணைப்பு காரணமாக இது குறையும் ஆனால் அலுமினிய உறையுடன் கூடிய பெரிய ஒற்றை மைய கேபிள்கள் போன்ற சில சந்தர்ப்பங்களில் தவிர இது பொதுவாக சிறியது வட்டத்தைத் தவிர குறுக்குவெட்டு கடத்திகளுடன் கேபிள்களுக்கு இடையில் குறைந்த பயனுள்ள இடைவெளி காரணமாக குறைப்பு நீங்கள் சுற்றறிக்கை பிற குறுக்குவெட்டு பயன்படுத்தாவிட்டால் அது இருக்கும் ஆனால் பொதுவாக வட்ட கடத்திகள் 3 கோர் கேபிள்களின் கவசத்துடன் பரஸ்பர இணைப்பு காரணமாக அதிகரிக்கும் இது 10 சதவீத அளவிற்கு இருக்கலாம் எனவே 3 கோர் கேபிளின் கவசத்துடன் பரஸ்பர இணைப்பை அதிகரிக்கவும் ஏனென்றால் உங்களுக்கு பரஸ்பர இணைப்பு உள்ளது மற்றும் பரஸ்பர இணைப்பு இயற்கையாக இருந்தால் உங்கள் தூண்டல் அதிகரிக்கும் எனவே அடுத்தது கிட்டத்தட்ட இந்த கோட்பாடுகள் மற்றும் எனது பரிந்துரை என்னவென்றால் நான் ஒரு புத்தகத்தைப் படித்தேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் பதிலளிப்போம் எனவே இப்போது ஒரு உதாரணம் இந்த உதாரணம் கோட்பாடு பகுதிக்குச் செல்வதற்கு முன் நான் உங்களுக்குத் தரும்போது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்குச் சொல்ல மாட்டேன் இதை நீங்கள் செய்வீர்கள் 370 238 சென்டிமீட்டருக்குள் 3 கோர் பெல்ட் கேபிளின் கிலோ மீட்டருக்கு இண்டக்டன்ஸ் கணக்கிடுங்கள் இது என்ன 0 238 நான் தீர்க்கிறேன் நான் தீர்வு தருகிறேன் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் 37 0 5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட முக்கிய காப்பு பற்றி நான் கூறுவேன் உறை மற்றும் கவசத்துடன் பரஸ்பர இணைப்பின் விளைவை புறக்கணிக்கவும் எனவே பரஸ்பர இணைப்பை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம் எனவே 37 என்பது 37 இழைகள் என்று நாம் பார்த்திருக்கிறோம் அந்தத் தூண்டல் அத்தியாயத்தில் 37 முதல் கண்டக்டர்கள் தெரியும் அதற்கு மேல் 6 கண்டக்டர் பின்னர் 12 பிறகு 18 எனவே 37 ஸ்ட்ராண்டட் கண்டக்டர்கள் ஒரு மைய ஸ்ட்ராண்டால் சூழப்பட்டுள்ளது ஒரு சென்டர் ஸ்ட்ராண்ட் சூழப்பட்டுள்ளது 6 12 மற்றும் 18 ஆகியவற்றைக் கொண்ட 3 அடுக்குகளால் அதாவது இது முறையே இழைகள் இது ஒற்றை மையக் கடத்தி பின்னர் 6 க்கு மேல் பின்னர் அந்த 12 க்கு பின்னர் அந்த 18 க்கு இப்போது ஒட்டுமொத்த கடத்தி ஆரம் 0 5 0 8354 சென்டிமீட்டர் நாம் அதை உருவாக்குகிறோம் இப்போது எனது கேள்வி என்னவென்றால் அது 0 238 என்று எழுதியிருக்கிறது பிறகு கண்டக்டருக்கு 0 238 என்றால் என்ன நான் ஏன் 3 5 ஆல் பெருக்கிறேன் நீங்கள் முதலில் ஒரு கண்டக்டரை வரைந்து பின்னர் 6 கண்டக்டர் பிறகு 12 பிறகு 8 வரை வரைந்து பின்னர் இது உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி என்பதை அறிய முயற்சிப்பீர்கள் எனவே வடிவியல் சராசரி ஆரம் 0 834 இது 0 6495 சென்டிமீட்டர் வருகிறது இப்போது நடத்துனர் மையங்களுக்கிடையேயான தூரம் சீரானது எனவே 𝐷𝑒𝑞 2 0 834 இது நீங்கள் வரைகிறீர்கள் இது உங்களுக்கான ஒரு பயிற்சியாகும் நீங்கள் இதைச் செய்கிறீர்கள் 668 சென்டிமீட்டர் இது டிக்கு சமமானது 𝐷𝑒𝑞 பவர் சிஸ்டம் பகுப்பாய்வு பாடத்திட்டத்தில் பல மாணவர்கள் நேரடியாக தெளிவுபடுத்தல் குறித்து மின்னஞ்சலுக்கு அனுப்பியுள்ளனர் ஆனால் நான் எல்லோருக்கும் பதிலளித்துவிட்டேன் என்று நினைக்கிறேன் அடுத்த நாளே அவர்களின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்திருக்கிறேன் அடுத்து L என்பது தூண்டிகள் தூண்டல் அத்தியாயத்திலிருந்து நாம் பெறும் இந்த சூத்திரத்திற்கு சமம் என்பது நமக்குத் தெரியும் 𝐿 0

2825 𝑚𝐻 𝑘𝑚 அடுத்து எண் பின்னர் வரும் அடுத்து சிங்கிள் கோர் கேபிளின் அளவுருக்கள் என்று நீங்கள் அழைக்கிறோம் எனவே காப்பு எதிர்ப்பை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இப்போது இது படம் 4 இதை நான் ஒரு புத்தகத்திலிருந்து வரைவதற்குப் பதிலாக எடுத்தேன் எனவே இது ஒரு கடத்தி மற்றும் இது ஒரு உறை மற்றும் அது எதுவாக இருந்தாலும் கடத்தி ஆரத்தின் ஒற்றை மைய கேபிளைக் காட்டுகிறது ஆர் அது ஆரம் கேபிள் உள்ளே ஆரத்தின் உறை உள்ளது எனவே இது ஆரம் உள்ளே உள்ள மூலதனம் R மூலதன R காப்பு எதிர்ப்பு dR d மூலதன R இன் என்பது இன்சுலேக்ஸ் பின்னொட்டு radi தடிமன் x இன் ஆரம் x எனவே தூரத்தில் உள்ள x தடிமன் கொண்ட இந்த வளைய வளையத்தை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் உங்கள் தூண்டல் கொள்ளளவு கணக்கீட்டிற்கு நீங்கள் அழைக்கும் அதே தத்துவம் சூத்திரங்கள் மட்டுமே வேறுபட்டவை எனவே இது ஒரு ஒற்றை மைய கேபிளின் குறுக்கு வெட்டு ஆகும் ஆகையால் நாம் அதை அறிந்தே எழுதலாம் 𝑑𝑅𝑖𝑛𝑠 𝜌 𝑑𝑥 Ωmt 2𝜋𝑥 இது சமன்பாடு 1 𝜌 என்பது in இல் உள்ள இன்சுலேடிங் பொருளின் எதிர்ப்பாகும் காப்பு எதிர்ப்பை இவ்வாறு கொடுக்கலாம் 𝑅 𝜌 𝑅𝑖𝑛𝑠 ∫ கேபிள் எல் மீட்டர் நீளம் இருந்தால் காப்பு எதிர்ப்பு 𝑅𝑖𝑛𝑠 𝜌 2𝜋𝑙ln 𝑅 Ω ஏனென்றால் பரிமாண வாரியாக நீங்கள் நினைத்தால் இது உண்மையில் Ω எனவே 𝜌 என்பது ஆ ஓம் மீட்டரில் இன்சுலேடிங் பொருளின் எதிர்ப்பு எனவே dx என்பது மீட்டர் dimension பரிமாணம் குறைவாக உள்ளது எனவே 𝜌 என்பது Ω 𝑚𝑡 எனவே இது 𝑚𝑡 எனவே கேபிள் ஒரு நீளம் இருந்தால் l எனவே அதன் பரிமாணம் is ஆனால் கேபிள் எல் மீட்டர் நீளத்தைக் கொண்டிருந்தால் நீங்கள் எல் ஆல் வகுத்தால் காப்பு எதிர்ப்பு இருக்கும் actually 𝜌 ln 𝑅 ஏனெனில் இது உண்மையில் Ω 2𝜋 𝑟 எனவே வெப்பநிலையுடன் காப்புப் பொருட்களின் எதிர்ப்பின் மாற்றம் சமன்பாட்டால் விவரிக்கப்படுகிறது 𝜌𝑡 𝜌𝑜𝑒−𝛼𝑡 இது சமன்பாடு 4 இப்போது 𝜌𝑡 C ° செல்சியஸில் உள்ள எதிர்ப்பானது at என்பது எதிர்ப்பானது 0 ° செல்சியஸ் மற்றும் 𝛼 ஒரு மாறிலி அடுத்து கேப்பசிட்டன்ஸ் ஒற்றை மைய கேபிள் அதாவது படம் 4 ஒரு மண் உலோக உறை உள்ளது நான் இந்த உருவத்தை சொல்கிறேன் இந்த உலோக உறையில் இந்த உருவம் இருக்கிறது என்று பிடித்துக் கொள்ளுங்கள் சிங்கிள் கோர் கேபிள் ஒரு மண் உலோக உறை கொண்டிருப்பதால் கடத்தி மற்றும் உறைக்கு இடையே ஒரு மின்சார புலம் உள்ளது கடத்தியின் மேற்பரப்பில் சார்ஜ் கேபிளின் மீட்டர் நீளத்திற்கு q கூலம்பாக இருக்கட்டும் எனவே கேபிளின் மீட்டர் நீளத்திற்கு கடத்தி q கூலம்பின் மேற்பரப்பில் சார்ஜ் என்று வைத்துக் கொள்வோம் பின்னர் மின்சாரப் பாய்வு என்னவாக இருக்கும் எனவே மின்சார பாய்வு அடர்த்தி 𝑞 2𝜋𝑥 Cm2 இது சி நான் உண்மையில் எழுதினேன் அது ஒரு சதுர மீட்டருக்கு கூலோம்ப் எனவே மின் புல தீவிரம் DxE0Er Q2Pi E0Er X vm இது சமன்பாடு 5 எங்கே cable என்பது கேபிள் இன்சுலேஷனின் மின்கடத்தா மாறிலி மற்றும் என்பது டிரான்ஸ்மிஷன் லைன் 8 854 × 10−12𝐹in இல் உள்ள உங்கள் கொள்ளளவு அத்தியாயத்திலிருந்து உங்களுக்குத் தெரியும் எனவே மையத்திற்கும் உறைக்கும் உள்ள சாத்தியமான வேறுபாடு 𝑅 𝑞 𝑅 𝑉 ∫ 𝐸𝑥 𝑟 2𝜋𝜖𝑜𝜖𝑟 ln𝑟 𝑉𝑜𝑙𝑡𝑠 இது சமன்பாடு 6 எனவே கேப்பசிட்டன்ஸ் மையத்திற்கும் உறைக்கும் இடையில் இருக்கும் 𝑐 𝑞 2𝜋𝜖𝑜𝜖𝑟 𝑅 ln 𝑟 இது சமன்பாடு 7 அடுத்து சமன்பாடு 7 என்பது ஒற்றை மைய கேபிளுக்கு ஆனால் பெரும்பாலான 3 கோர் கேபிள்களுக்கும் இது பொருந்தும் இது 11 kV இல் பயன்படுத்தப்படும் 3 கோர் கேபிள் ஆகும் ஏனெனில் இந்த கேபிள்கள் ஒவ்வொரு மையத்தையும் சுற்றி ஒரு எர்த் உலோகத் திரையைக் கொண்டுள்ளன அல்லது ஒவ்வொரு மையத்திற்கும் தனி உறை உள்ளது கடத்தி வட்டமாக இல்லாவிட்டால் ஆரம் 1 ஐ எடுக்கலாம் 2𝜋 Per உண்மையான சுற்றளவு நீங்கள் தான் உண்மையில் வளைவை உண்மையான சுற்றளவுக்கு எடுத்துச் செல்லும் எனவே சமன்பாடு 6 இலிருந்து q இன் இந்த மதிப்பை மாற்றுவது அதாவது சமன்பாடு 6 இலிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து இந்த மதிப்புக்கு இந்த மதிப்புக்கு என்ன கிடைத்ததோ இந்த சமன்பாட்டிலிருந்து சமன்பாடு 6 இலிருந்து q இன் மதிப்புக்குப் பிறகு எனவே சமன்பாடு 5 இல் நீங்கள் செய்தால் ஆரம் x இல் உள்ள சாத்தியமான சாய்வு V இன் அடிப்படையில் கொடுக்கப்படலாம் இது நேரடியாக நான் செய்கிறேன் நீங்கள் தயவுசெய்து வைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளவுதான் பின்னர் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் அதனால் 𝐸𝑥 𝑉 𝑥 ln 𝑅 இது சமன்பாடு 8 இப்போது x இல் நிகழும் அதிகபட்ச சாத்தியமான சாய்வு r க்கு சமம் x x கடத்தியின் மேற்பரப்பில் இருக்கும் r க்கு சமம் ஆர் x எளிமையாக மாறுபடும் போது ஆர் சிறியதாக இருக்கும் போது x இயற்கையாகவே ஆர் க்கு சமமாக இருக்கும் இடத்தில் உங்கள் சாத்தியமான சாய்வு அதிகமாக இருக்கும் எனவே அது கடத்தியின் மேற்பரப்பில் உள்ளது எனவே நாங்கள் எழுதுகிறோம் 𝐸𝑚𝑎𝑥 𝐸𝑟 𝑉 𝑟 lnr𝑅 இது சமன்பாடு 9 குறைந்தபட்ச சாத்தியமான சாய்வு x என்பது மூலதனத்திற்கு சமமாக இருக்கும் போது அது உங்கள் வெளிப்புற ஆரம் என்று கொடுக்கப்படும் எனவே அந்த வழக்கில் இது சமன்பாடு 10 எனவே இப்போது நீங்கள் என்ன சமன்பாடு சமன்பாடு 9 ஐ சமன்பாடு 10 ஆல் வகுக்கிறீர்களோ அந்த விகிதத்தை நீங்கள் E அதிகபட்சமாக E நிமிடம் எடுப்பீர்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அதே விஷயத்தைப் பெறுவீர்கள் 𝐸𝑚𝑎𝑥 𝑅 𝐸𝑚𝑖𝑛 𝑟 எனவே இந்த மேற்கண்ட பகுப்பாய்வு நடத்துனர் சரியாக வட்டமானது என்று கருதுகிறது இந்த பகுப்பாய்வு நடத்துனரின் வட்டக் கடத்தி இழையை அதிகரிக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் About சுமார் 20 வலது மற்றும் கொடுக்கப்பட்ட V மற்றும் மூலதன R க்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு உள்ளது இது குறைந்தபட்சம் E அதிகபட்ச மதிப்பை அளிக்கிறது கொடுக்கப்பட்ட மதிப்பு V மற்றும் மூலதன R க்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு உள்ளது அதன் குறைந்தபட்ச மதிப்பை கொடுக்கிறது என்றால் மூலதன R மற்றும் சிறிய r க்கு இடையேயான உறவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் R நிச்சயமாக கொடுக்கப்பட்டுள்ளது V கூட கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சமன்பாடு 9 max ln 𝑅 அதிகபட்சமாக இருக்கும் போது E அதிகபட்சம் குறைவாக இருப்பதைக் காட்டுகிறது இதன் பொருள் இது ஆ1 இது Minimum ln 𝑅 அதிகபட்சமாக இருக்கும்போது குறைந்தபட்சமாக இருக்கும் அதாவது அங்கு இருக்க வேண்டும் மூலதன ஆர் மற்றும் சிறிய ஆர் இடையே ஒரு உறவு இருக்கும் எனவே இந்த அதிகபட்சம் மிகக் குறைவு இது என்னவாக இருக்கும் இதன் டெரிவேட்டை எடுத்து 0 ஆக அமைக்க வேண்டும் எனவே இது நடக்கும்போது 𝑑 𝑅 𝑑𝑟 𝑟 ln 𝑟 0 நீங்கள் டெரிவேட்டை எடுத்து எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு மூலதனம் ஆர் 2 718 க்கு சமம் அது உங்கள் சிறிய ஆர் அடிப்படையில் நீங்கள் அதன் மதிப்பு E எனவே இந்த முடிவின் நடைமுறை பயன்பாடு குறைவாக உள்ளது ஆனால் மின்னழுத்தம் மற்றும் மூலதன R இன் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு உயர் மின்னழுத்த கேபிள்களில் கடத்தி ஆரத்தின் குறைந்தபட்ச மதிப்பு இருப்பதைக் குறிக்கிறது E அதிகபட்சத்தை வரம்பிற்குள் வைத்திருக்க இது பயன்படுத்தப்பட வேண்டும் சமன்பாடு 12 ஐ அடிப்படையாகக் கொண்ட உயர் மின்னழுத்த கேபிள்களின் வடிவமைப்பு இது r இன் உயர் மதிப்பை அளிக்கிறது இது தற்போதைய சுமந்து செல்லும் திறனின் பார்வையில் இருந்து மிகப் பெரியது இதன் பொருள் நீங்கள் அழைப்பது இதுதான் ஏனென்றால் நான் தற்போதைய மிகச் சிறந்த கேப்பசிட்டன்ஸ் திறனின் பார்வையில் இருந்து மிகப் பெரிய r மதிப்பைத் தேர்வு செய்ய வேண்டும் எனவே இந்த சூத்திரம் இது கணிதம் ஆனால் உண்மையில் இது உண்மையில் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் உங்களுக்கு சில யோசனைகள் உள்ளன எனவே சணலின் மைய மையத்தைச் சுற்றி திரிக்கப்பட்ட கடத்திகளைப் பயன்படுத்துவது மற்றும் சணல் முதலியவற்றிற்கு பதிலாக ஒரு மைய முன்னணி குழாயைப் பயன்படுத்துவது போன்ற முறையானது r இன் மதிப்பை அதிகரிக்க பரிந்துரைக்கப்படுகிறது அதனால் E அதிகபட்சம் குறைவாக உள்ளது இருப்பினும் r உடன் of இன் மாறுபாடு பெரிதாக இல்லை என்பதைக் குறிப்பிடலாம் r 0 5 R இலிருந்து 0 25 R ஆக மாறும்போது about சுமார் 6 சதவிகிதம் மாறுகிறது ஆனால் இந்த E அதிகபட்சம் குறைந்தபட்ச மதிப்பு பற்றி உங்களுக்கு சில யோசனைகள் உள்ளன எனவே அடுத்தது இந்த விஷயங்கள் உங்களுக்குப் புரியும் என்று நம்புகிறேன் ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த வழித்தோன்றலை தயவுசெய்து செய்து ஆர் 2 718 சிறிய ஆர் மூலதனம் ஆர் சமம் என்பதைக் கண்டறியவும் எனவே சிக்கிய கடத்தியைப் பயன்படுத்துவது போன்ற முறைகள் போய்விட்டன எனவே அடுத்தது இந்த விஷயங்கள் உங்களுக்குப் புரியும் என்று நம்புகிறேன் ஒரே விஷயம் என்னவென்றால் இந்த வழித்தோன்றலை தயவுசெய்து செய்து ஆர் 2 718 சிறிய ஆர் மூலதனம் ஆர் சமம் என்பதைக் கண்டறியவும் எனவே சிக்கிய கடத்தியைப் பயன்படுத்துவது போன்ற முறைகள் போய்விட்டன அடுத்து டைஎலக்ட்ரிக் லாஸ் வருவோம் கேபிள்களுக்கான மற்றொரு முக்கியமான அம்சம் இது எனவே இந்த வரைபடம் நான் பின்னர் வருவேன் எனவே ஒரு கேபிள் மையத்திற்கும் உறைகளுக்கும் இடையில் கேப்பசிட்டன்ஸ் கொண்டுள்ளது அன்லோடட் கேபிளுக்கு மின்னழுத்தம் பயன்படுத்தப்படும் போது மின்னோட்டத்தை சார்ஜ் செய்யும் ஒரு கேப்பசிட்டன்ஸ் மின்னோட்டம் எனவே அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் ஏனெனில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸானது எல்லையற்றது அல்ல லீகேஜ் மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் மின் இழப்பு ஏற்படுகிறது ஏனெனில் டைஎலக்ட்ரிக் உறிஞ்சுதலின் முடிவிலி நிகழ்வு மின் இழப்புக்கு பங்களிக்கிறது எனவே ஒரு கேபிள் ஒரு அபூரண மின்தேக்கியாக செயல்படுகிறது மற்றும் இறக்கப்படாத நிலைமைகளின் கீழ் மொத்த மின்னோட்டம் தொண்ணூறு டிகிரி மூலம் மின்னழுத்தத்தை வழிநடத்துகிறது ஆனால் 90 ° 𝛿 அதாவது நீங்கள் சொல்வது தூய கொள்ளளவு அல்ல ஆனால் நாம் அழைக்கும் சில அபூரண மின்தேக்கியைக் கொண்டுள்ளது ஏனெனில் இழப்புகள் ஏற்படுவதால் மின்கடத்தா உறிஞ்சுதலும் மின் இழப்புக்கு பங்களிக்கிறது அதனால் அது காட்டப்பட்டுள்ளது படம் 5 கோணம் மின்கடத்தாவின் இழப்பு கோணம் என அழைக்கப்படுகிறது அதாவது இது உங்கள் தற்போதைய சொல் மற்றும் இது உங்கள் மின்னழுத்தம் மற்றும் இது மின்னோட்டத்திற்கும் மின்னழுத்தத்திற்கும் இடையிலான கட்ட கோணம் 𝜙 ஆகும் எனவே இந்த 90 90 ° 𝜙 மற்றும் to க்கு சமம் என்று நாம் அந்த இழப்பு கோணத்தை அழைக்கிறோம் இது உண்மையில் அபூரண மின்தேக்கியின் ஃபேஸர் வரைபடமாகும் இல்லையெனில் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் 90 ° மின்னழுத்தத்தை முன்னிலைப்படுத்தி 90 ° இருக்க வேண்டும் ஆனால் இந்த வழக்கில் இழப்பு ஏற்படுவதால் மின்கடத்தா இழப்பு ஆகும் அதனால் இது அழைப்பு இழப்பு கோண டெல்டா ஆகும் எனவே இது மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் 90 ° இல்லை மற்றும் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தங்களுக்கு இடையிலான கட்ட கோணம் 𝜙 மற்றும் 90 90 ° equal க்கு சமம் மற்றும் இது உண்மையில் இழப்பு கோணம் என்று அழைக்கப்படுகிறது இது மின்கடத்தாவின் இழப்பு கோணம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது டைஎலக்ட்ரிக் லாஸ் பொதுவாக பார்முலா சமம் என்று நமக்குத் தெரியும் 𝑉𝐼 cos this ஏனெனில் இது எனது மின்னழுத்தம் இது மின்னோட்டம் மற்றும் இதற்கு இடையே உள்ள கோணம்𝜙 எனவே அது 𝑉𝐼 cos 𝜙 மற்றும் 90 90 ° to க்கு சமம் எனவே இது cos 90 ° 𝛿 ஆகும் எனவே இது பாவம் ஆகையால் நான் ஒமேகா சிக்கு சமமாக வி 𝑃𝑑 𝜔𝐶𝑉2 sin 𝛿 எனவே இது சமன்பாடு 12 ஆகும் இதில் C என்பது கேபிளின் கொள்ளளவு மற்றும் V என்பது நடுநிலை மின்னழுத்தத்திற்கான கோடு N என்பது நடுநிலையைக் குறிக்கிறது எனவே இதை நீங்கள் அந்த இழப்பு கோணம் மற்றும் டைஎலக்ட்ரிக் லாஸ்என்று அழைக்கிறீர்கள்